ப்லொவ் பாஸ்ட் சிலிண்டர்ஸ் எனவே நாம் அடுத்த தலைப்புக்கு செல்லப் போகிறோம் சிலிண்டரை கடந்தது இப்போது சிலிண்டர் கடந்த ஓட்டம் உண்மையில் தட்டையான தகட்டின் ஓட்டத்தை விட மிகவும் பொதுவானது எனவே உதாரணமாக ஈரப்பதமூட்டும் கோபுரங்களைப் பார்த்தால் நூலகத்தின் பின்னால் ஈரப்பதமூட்டும் கோபுரம் உள்ளது ஈரப்பதமூட்டும் கோபுரத்தைப் பார்த்தால் உள்ளே செல்லும் குழாய்கள் உள்ளன எனவே நீங்கள் வெப்பப் பரிமாற்றிகளைப் பார்த்தால் இந்த குழாயைக் கடந்து செல்லும் திரவம் இருக்கும் உங்களில் பெரும்பாலானவர்கள் இந்த ஆர்சிஎஃப் வலதுபுறம் சென்றுள்ளீர்கள் எனவே நீங்கள் இந்த வெப்பப் பரிமாற்றிகளைப் பார்த்திருக்க வேண்டும் இந்த ஷெல் மற்றும் குழாய் வெப்பப் பரிமாற்றி உள்ளன எனவே ஷெல் மற்றும் ட்யூப் வெப்பப் பரிமாற்றியில் உங்களிடம் உள்ள பொதுவான ஓவியம் எங்களிடம் ஒரு இன்லெட் ஸ்ட்ரீம் உள்ளது எனவே எங்களிடம் இரண்டு திரவங்கள் உள்ளன ஒரு திரவம் உண்மையில் இந்த குழாய் வழியாக செல்கிறது எனவே அது குழாய் எனவே இது குழாய் என்றும் இது ஷெல் என்றும் அழைக்கப்படுகிறது அதனால்தான் இது ஷெல் மற்றும் குழாய் பரிமாற்றி என்று அழைக்கப்படுகிறது எனவே நீங்கள் ஒரு குழாயைப் பார்க்கிறீர்கள் திரவங்களில் ஒன்று குழாய் வழியாக பாய்கிறது இது மற்றொரு திரவமாகும் இது ஷெல் பக்கத்தின் வழியாக பாய்கிறது அது திரவம் ஒன்று சூடான திரவம் மற்றும் திரவம் இரண்டு குளிர் திரவமாக இருக்கலாம் எனவே இந்த ஷெல் மற்றும் குழாய் வெப்பப் பரிமாற்றி வழியாக செல்லும் போது திரவம் ஒன்று மற்றும் திரவம் இரண்டு இடையே வெப்ப பரிமாற்றம் உள்ளது எனவே திரவம் இரண்டு உண்மையில் இந்த வட்ட வடிவவியலைக் கடந்து பாய்வதை நீங்கள் காணலாம் எனவே ஒரு திரவம் உண்மையில் ஒரு வட்டப் பொருள் அல்லது சிலிண்டரைக் கடந்து செல்லும் போது வெப்பப் போக்குவரத்து குணகத்தை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதைப் புரிந்துகொள்வது அவசியம் எனவே அதைத்தான் இன்றைய பிற்பகுதியிலும் அடுத்த விரிவுரையிலும் பார்க்கப் போகிறோம் எனவே இங்கே ஒரு நேரடி பயன்பாடு வெப்பப் பரிமாற்றி ஆகும் இது சிலிண்டர்களைக் கடந்த ஓட்டத்தின் நேரடிப் பயன்பாடாகும் எனவே நான் இந்த சிலிண்டரின் குறுக்குவெட்டை எடுக்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் சிலிண்டரிலிருந்து வெகு தொலைவில் இருக்கும் வேகமான அப்ஸ்ட்ரீம் திசைவேகம் V என்று வைத்துக்கொள்வோம் எனவே இங்கே ஒரு சிலிண்டர் உண்மையில் பலகையின் உள்ளே இருந்து வெளியே செல்கிறது இது குறுக்குவெட்டு மற்றும் உங்களிடம் ஒரு திரவம் உள்ளது இது ஒரு குறிப்பிட்ட அப்ஸ்ட்ரீம் வேகத்தில் பாய்கிறது அங்கு V என்பது சிலிண்டரிலிருந்து வெகு தொலைவில் இருக்கும் வேகம் திரவத்தின் வெப்பநிலை டி முடிவிலி என்று வைத்துக்கொள்வோம் எனவே இது என்று சொல்லலாம் இதை நான் x க்கு சமம் 0 க்கு சமமான இடம் x 0 க்கு சமம் என்று அழைக்கிறேன் மற்றும் நான் எப்போதும் கொடுக்கக்கூடிய வளைந்த மேற்பரப்பு இருப்பிடமாக எனது ஆயத்தொகுப்பு x ஐ வரையறுக்கிறேன் எனவே இப்போது x உண்மையில் 0 இலிருந்து பைக்கு செல்கிறதா பை ஆர் 2pi r என்பது 2pi r என்பது சுற்றளவு மேலும் pi r என்பது இந்த முனையிலிருந்து இந்த முனை வரை செல்லும் தூரம் மற்றும் அது சமச்சீர் எனவே மறுபுறம் என்ன நடக்கிறது என்பதை நான் அறிந்தால் சுற்றறிக்கையின் கீழ் பகுதியில் என்ன நடக்கிறது என்பதை என்னால் எளிதாகக் கண்டறிய முடியும் எனவே இது ஒரு சமச்சீர் அமைப்பு அச்சு சமச்சீர் அமைப்பு மற்றும் இப்போது திரவத்தின் வேகம் x இல் 0க்கு சமமாக இருக்கும் எனவே திரவம் உண்மையில் சரியாக ஓய்வெடுக்கிறது உண்மையில் நீங்கள் சுயவிவரங்களைப் பார்த்தால் திரவமானது உண்மையில் இந்த சிலிண்டரைக் கடந்து செல்வதால் x 0 க்கு சமமான இந்த நிலையை அடையவில்லை என்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே இது திரவம் உண்மையில் இந்த பாதையை சரியாக எடுத்துக்கொள்கிறது எனவே உண்மையில் திரவமானது இந்த இடத்தை x க்கு சமமாக சந்திக்கப் போவதில்லை அது அந்த இடத்தை ஒருபோதும் அனுபவிக்கப் போவதில்லை அல்லது சிலிண்டர் அந்த இடத்தில் x 0க்கு சமமான திரவத்தை ஒருபோதும் அனுபவிக்கப் போவதில்லை இப்போது நீங்கள் பார்த்தால் இந்த சிலிண்டரைக் கடந்தும் நன்றாகப் பாயும் திரவம் அவை சிலிண்டருடன் நேரடியாகத் தொடர்பில்லை சிலிண்டரின் இருப்பை அது உணரும் ஒரே வழி வெகு தொலைவில் சிலிண்டர் இருப்பதால் திரவம் அனுபவிக்கும் குறைவின் காரணமாகும் அதனால் இப்போது எனவே நான் சிலிண்டரின் மேல் பாதியை பெரிதாக்குகிறேன் என்று வைத்துக்கொள்வோம் இந்த மேல்பாதியைக் கடந்தும் ஒரு திரவம் எங்களிடம் உள்ளது இப்போது வேகத்திற்கு என்ன நடக்கும் அந்த இடத்தில் திரவத்தின் வேகம் என்ன என்பதை நான் அறிய விரும்பினால் இந்த உருளைக்கு மேலே நன்றாகப் பாயும் திரவத்தின் வேகத்துடன் ஒப்பிடும்போது எது அதிகமாக இருக்கும் நன்றாக மேலே அல்லது நன்றாக கீழே எனவே இந்த இடத்தில் ஓடும் ஒரு திரவ நீரோட்டத்தை நான் எடுத்துக்கொண்டேன் என்று நினைத்துக்கொள்ளுங்கள் நான் இதை சில இடங்கள் z1 என்றும் வேறு சில இடங்கள் z2 என்றும் குறிக்கிறேன் என்று நினைத்துக்கொண்டு அது பயணிக்க வேண்டிய தூரம் எனவே சிலிண்டருக்கு மேலே இருக்கும் திரவ ஓட்டத்தில் திரவம் பயணிக்கும் தூரம் z2 ஐ அடைய பயணிக்கும் தூரம் உண்மையில் இந்த இடத்தில் வழங்கப்படும் திரவ துகள்களின் தூரத்தை விட சிறியது இருப்பினும் அவை ஒரே விமானத்தில் தொடங்கும் எனவே நீங்கள் மிகவும் தொலைவில் மேல்நோக்கிப் பார்த்தால் இந்த துகள்கள் அனைத்தும் உண்மையில் ஒரே நேரத்தில் தொடங்கியிருக்கும் எனவே அதே விமானத்தை அடைவதற்கு மேலே உள்ள திரவ ஓட்டம் உள்ளடக்கிய தூரம் இந்த இடத்தை அடைய வேண்டிய இந்த திரவத் துகள்களை விட மிகச் சிறியது எனவே சிலிண்டருக்கு அருகில் இருக்கும் அல்லது சிலிண்டரின் இருப்பை அனுபவிக்கும் திரவத் துகள்கள் அவர்கள் பிடிப்பதற்காக வேகப்படுத்த வேண்டும் மாணவர் இது ஒரு நிலையான நிலை என்று வைத்துக்கொள்வோம் உங்களிடம் ஒரு நிலையான ஓட்டம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் நீங்கள் உண்மையில் சிலிண்டரைக் கடந்து பம்ப் செய்யும் திரவத்தின் அளவு நிலையானதாக இருக்கும் ஒரு நிலையான ஓட்டம் உங்களிடம் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் எனவே இந்த இடத்தில் தொடங்கப்பட்ட எந்த திரவத் துகள் சிலிண்டரை விட்டு வெளியேறும் முன் அவை பிடிக்க வேண்டும் எனவே அது பிடிக்க இந்த திரவத் துகள்கள் அவை முடுக்கி சிலிண்டருக்கு மேலே நன்றாகப் பாயும் இந்தத் திரவத் துகளைப் பிடிக்க வேண்டும் மாணவர் இதையே சொல்லலாம் மாணவர் ஆம் மாணவர் ஆனால் பயணித்த தூரம் ஒன்றுதான் எனவே ஒரு தட்டையான தட்டில் உள்ள திரவத் துகள்கள் பயணிக்கும் தூரம் ஒரே மாதிரியாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் தட்டையான தகடு இருப்பதால் ஏற்படும் உராய்வு மற்றும் சிறிது நேரத்தில் நீங்கள் அதையே இங்கு காண்பீர்கள் ஆனால் திரவத்தின் பொருட்டு இந்த உருளை உங்களிடம் இருந்தாலும் உராய்வு ஏற்பட்டாலும் சரி என்று வைத்துக்கொள்வோம் அதே நேரத்தில் வெளியேற அவர்கள் ஒரு தட்டையான தட்டில் உண்மை இல்லை என்று பிடிக்க வேண்டும் தட்டையான தட்டில் என்ன நடக்கிறது என்றால் தட்டையான தட்டின் அனுபவத்திற்கு முன் இருக்கும் உந்தம் விநியோகிக்கப்படுகிறது ஏனெனில் திரவத் துகள்கள் இப்போது x மற்றும் y திசையில் நகர்கின்றன உங்களிடம் திரவம் இருந்தால் அது x திசையில் மட்டுமே நகர்கிறது ஆனால் தகடு அனுபவமாக இருக்கும் ஆனால் எல்லை அடுக்கில் தட்டையான தட்டு இருப்பதால் அது இரு திசைகளிலும் நகரும் ஆனால் பயனுள்ள வெகுஜன ஓட்டம் ஒரே மாதிரியாக இருக்கும் சிலிண்டரில் உள்ளதைப் போலல்லாமல் நீங்கள் ஒரே மாதிரியான வெகுஜன ஓட்ட விகிதத்தையோ அல்லது அதே திரவத் துகளாகவோ இருக்க விரும்பினால் அவை ஒரே புள்ளியில் உள்ள இடத்தைக் கடக்க வேண்டும் என்றால் அதிக தூரம் பயணிக்கும் இந்த திரவத் துகள்கள் உள்ளன பிடிப்பதற்காக முடுக்கிவிட வேண்டும் எனவே நீங்கள் அழுத்தச் சாய்வைப் பார்த்தால் இங்கே x ஒருங்கிணைக்கிறது வளைவு நேரியல் ஆயத்தை அல்ல நேரியல் ஆயத்தை அல்ல எனவே x திசை என்பது இது அவர்களின் வளைந்த மேற்பரப்பில் உள்ள இடம் மற்றும் எனவே திரவத்தை துரிதப்படுத்த 0 க்கும் குறைவாக இருக்க வேண்டிய வளைந்த மேற்பரப்பில் dp ஆல் dp இப்போது அது எல்லா இடங்களிலும் உண்மை இல்லை இது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே நடக்கும் எனவே திரவத் துகள் வேகமடையும் மற்றும் அது கொண்டு செல்லும் உந்தம் உண்மையில் ஒரு குறிப்பிட்ட இடம் வரை முடுக்கி விடும் மற்றும் ஒரு கட்டத்தில் அதை நிர்வகிக்க முடியாது அப்ஸ்ட்ரீம் வேகத்தின் அளவு எதுவாக இருந்தாலும் அப்ஸ்ட்ரீம் வேகத்தைப் பொறுத்து இந்த வேகத்தை அது பிடிக்க முடியாது அதனால் அழுத்தம் சாய்வு சில இடத்தில் 0 க்கு செல்லும் எனவே இந்த இடத்தில் எப்போதும் இந்த இடத்தில் இல்லை என்று சொல்லலாம் எனவே சில இடத்தில் அழுத்த சாய்வு 0 க்கு செல்லும் என்று கூறலாம் எனவே இது அதிகபட்ச வேகத்தில் விளைகிறது எனவே ஒரு இருக்கும் இது வளைந்த மேற்பரப்பில் உள்ள அதிகபட்ச வேகத்திற்கு ஒத்திருக்கிறது எனவே இந்த இடத்தில் அது பயணிக்கும் தூரம் இப்போது சரி என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஏனெனில் தூரம் மிகப் பெரியதாக இருப்பதால் திரவத் துகள் முடுக்கிவிட வேண்டும் ஆனால் அது சிலிண்டரை விட்டு வெளியேறும்போது திரவத் துகள் சிலிண்டரை விட்டு வெளியேறும் போது அது எந்த முடுக்கத்தையும் கொண்டிருக்க முடியாது ஏனெனில் அது இப்போது செல்கிறது திரவம் சிலிண்டரை விட்டு வெளியேறிய பிறகு மற்ற திரவ ஓட்டத்தின் அதே தூரம் பயணிக்கிறது எனவே திரவத் துகள்கள் குறைக்கப்படும் இடம் இருக்க வேண்டும் அதனால் பிடிக்கும் பொருட்டு வேகத்தின் அதிகரிப்பு குறைக்கப்பட வேண்டும் இதனால் அது ஃப்ரீ ஸ்ட்ரீம் திரவத்தின் அதே வேகத்தை அடையும் இல்லையெனில் திரவத்திற்கு இடையில் ஒரு தொடர்புடைய இயக்கம் இருக்கும் மற்றும் நீங்கள் ஒரு நிலையான ஓட்டத்தை கொண்டிருக்க முடியாது எனவே அதிகபட்ச வேகம் நிகழும் இடத்திற்குப் பிறகு திரவத்தின் சரிவு ஏற்படும் எனவே பாதகமான அழுத்த சாய்வு இருக்கும் சூழ்நிலையை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் இது திரவத்தின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கிறது இதன் விளைவாக திரவத் துகள்களின் வேகம் குறைகிறது மற்றும் இது திரவத் துகள்களின் முடுக்கத்தில் விளைகிறது எனவே நீங்கள் அதிகபட்ச வேகத்தைப் பெறும் இடம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அழுத்தம் சாய்வு 0 க்கு செல்லும் போது அது அப்ஸ்ட்ரீம் வேகத்தைப் பொறுத்தது அது இல்லை நீங்கள் d p ஆல் d x உள்ள இடம் 0 அல்லது அதிகபட்ச வேகம் என்பது ஒரு இடத்தில் மட்டுமே நிகழ்கிறது என்பது உண்மையல்ல எனவே இது முற்றிலும் அப்ஸ்ட்ரீம் வேகம் மற்றும் அது திரவத்தின் முடுக்கத்தை எவ்வளவு தாங்குகிறது என்பதைப் பொறுத்தது எனவே இப்போது சில இடத்தில் ஏதோ ஒரு இடத்தில் என்ன நடக்கிறது என்றால் திரவம் இப்போது குறைகிறது ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு குறைக்கப்படுகிறது இதனால் வேகம் 0 க்கு வரும் எனவே தாமதம் ஆகும் எனவே ஒரு குறிப்பிட்ட இடத்தில் என்ன நடக்கிறது என்றால் திரவத் துகள்களால் பாதகமான அழுத்த சாய்வைத் தக்கவைக்க முடியாது எனவே திரவத் துகள்கள் ஓய்வெடுக்கும் இப்போது ஓய்வெடுக்கும்போது என்ன நடக்கும் வேகம் 0 ஆக இருக்கும்போது திரவத் துகள் ஓய்வெடுக்கும்போது அது மேலும் நகர முடியாது அது மேலும் நகர முடியாது அதனால் அது சிலிண்டரிலிருந்து பிரிகிறது எனவே இந்த புள்ளி இந்த பிரிப்பு புள்ளி என்று அழைக்கப்படுகிறது பாதகமான அழுத்தம் சாய்வு என்பதால் திரவத்திற்கு முன்னோக்கி நகர்த்த முடியாது எனவே வேகம் 0 க்கு வரும் தருணத்தில் 0 க்கு வரும் அது சிலிண்டரிலிருந்து பிரிகிறது பாதகமான அழுத்த சாய்வு அதிகமாக இருப்பதால் சிலிண்டரைக் கடந்து செல்ல முடியாத அளவுக்கு அது சிலிண்டரைக் கடந்து செல்ல முடியாது இப்போது ஒருமுறை பிரிகிறது அது பிரிப்புப் புள்ளியை அடைந்தவுடன் இடைமுகத்தில் உள்ள திரவ ஓட்டத்தின் வேகம் 0 ஆக இருக்கும் பிரிப்புப் புள்ளி இதுவாகும் இப்போது தனி ஒலியாக இருந்தால் அழுத்த சாய்வு அழுத்தம் சாய்வு மாறவில்லை அதே சமயம் திரவத் துகள்கள் பாதகமான அழுத்த சாய்வாக இருக்கும் மேலே அல்லது முன்னோக்கி நகரும் எனவே அழுத்தம் பாதகமான அழுத்தம் சாய்வு தொடரும் பொருட்டு துகள்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் பின்தங்கிய திசையில் நகரும் தொடங்கும் எனவே சிலிண்டருக்கு அருகில் இருக்கும் திரவம் இருக்கும் திசைவேக சுயவிவரத்தை நீங்கள் பெறத் தொடங்குவீர்கள் எனவே இது சிலிண்டரின் முன்னணி விளிம்பில் உள்ளது பின்தங்கிய விளிம்புகளில் இல்லை என்பதை நினைவில் கொள்ளவும் இப்போது மேற்பரப்புக்கு மிக அருகில் இருக்கும் திரவத் துகள்கள் எதிர்மறையான அழுத்தத்தைத் தக்கவைக்க முடியாததால் தலைகீழ் திசையில் நகரத் தொடங்கும் முன்னணி விளிம்பாகும் சாய்வு மற்றும் இந்த சில துகள்கள் மேற்பரப்பில் இருந்து வெகு தொலைவில் நகரத் தொடங்கும் அது தொடர்ந்து முன்னோக்கி நகரும் எனவே பின்தங்கிய திசையின் தலைகீழ் திசையில் நகரும் சில துகள்கள் மற்றும் முன்னோக்கி நகரும் சில திரவத் துகள்கள் உங்களிடம் இருக்கும் எனவே இது தொடர்ந்தால் இந்த திரவ துகள் சுழற்சியில் என்ன நடக்கும் எனவே இது உள்ளூர் பகுதியில் திரவத் துகள்களின் விழிப்பு உருவாக்கம் அல்லது உள் சுழற்சி என்று அழைக்கப்படுவதற்கு வழிவகுக்கிறது எனவே இது விழிப்பு உருவாக்கம் சரி என்று அழைக்கப்படுகிறது எனவே சிலிண்டரைக் கடந்து பாயும் இந்த திரவத் துகள்களுக்கு நிஜமாகவே பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நிகழும் எனவே அது முதலில் ஒரு முடுக்கத்தை அனுபவிக்கிறது பின்னர் அது முடுக்கத்தைத் தக்கவைக்க முடியாது எனவே வேகம் அதிகபட்சமாகச் சென்று வீழ்ச்சியை நிறுத்துகிறது கீழே விழத் தொடங்குகிறது மற்றும் மீதமுள்ள திரவ நீரோட்டத்தைப் பிடிக்க ஒரு பாதகமான அழுத்த சாய்வு உள்ளது மேலும் அது பாதகமான அழுத்த சாய்வை நிர்வகிக்க முடியாது எனவே வேகம் 0 க்கு வந்து அது மேற்பரப்பை விட்டு வெளியேறுகிறது பின்னர் அது சிலிண்டரை சுற்றத் தொடங்குகிறது எனவே இங்கே இந்த இடத்தில் அதுதான் நடக்கிறது எனவே இந்த இடத்தில் நீங்கள் பார்ப்பது என்னவென்றால் திரவத் துகள் சுழலத் தொடங்கும் மேலும் இவை ஒரு கொந்தளிப்பான ஓட்டத்தில் நீங்கள் பார்ப்பது போன்ற விழிப்பு உருவாக்கம் இருக்கும் அங்கு நீங்கள் தொடர்ந்து திரவத்தின் கலவை மற்றும் சுழற்சியைக் கொண்டிருப்பதை நீங்கள் காண்பீர்கள் ஹைட்ரோடினமிக் நிலைமைகள் லேமினார் மற்றும் கொந்தளிப்பான நிலைகள் இரண்டும் சிலிண்டரைக் கடந்த ஓட்டம் இப்போது லேமினார் ஓட்டம் மற்றும் கொந்தளிப்பான ஓட்டம் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள ஒரே வித்தியாசம் பிரிப்பு ஏற்படும் இடம் எனவே லேமினார் ஓட்டத்திற்கான இந்த பிரிப்பு புள்ளி தொண்ணூறு டிகிரிக்கும் குறைவாக உள்ளது எனவே நான் இதை எனது தீட்டா என்று அழைத்தால் லேமினார் நிலைக்கு மீண்டும் ஒருமுறை அது ரெனால்ட்ஸ் எண்ணால் வரையறுக்கப்படுகிறது எனவே இங்கே ரெனால்ட்ஸ் எண் சிலிண்டரின் விட்டம் அடிப்படையில் வரையறுக்கப்படுகிறது D என்பது சிலிண்டரின் விட்டம் எனவே சிலிண்டரின் விட்டத்தின் அடிப்படையில் ரெனால்ட்ஸ் எண் வரையறுக்கப்படுகிறது எனவே இது 2 இலிருந்து 10 பவர் 5 ஐ விட குறைவாக இருந்தால் இது 2 முதல் 10 பவர் 5 ஐ விட குறைவாக இருந்தால் இது லேமினார் நிலைகளாக கருதப்படுகிறது லேமினார் நிலைமைகளின் கீழ் பிரிப்பு புள்ளி தோராயமாக எண்பது டிகிரி கோணத்தில் இருக்கும் எனவே இது 80 டிகிரி கோணத்தில் லேமினார் நிலைமைகளின் கீழ் கொந்தளிப்பான சூழ்நிலையில் நான் இங்கே எழுத முடியும் கொந்தளிப்பான சூழ்நிலையில் பிரிப்பு கோணம் சுமார் 140 டிகிரி அச்சச்சோ வெப்பநிலை இல்லை மன்னிக்கவும் எனவே பிரிக்கும் கோணம் பிரிப்பு புள்ளி 80 டிகிரியில் நிகழ்கிறது 80 டிகிரி கோணம் லேமினார் நிலையில் இருக்கும் போது கொந்தளிப்பான நிலையில் 140 டிகிரியில் ஏற்படும் எனவே இது சுவாரஸ்யமானது ஏனென்றால் லேமினார் நிலையில் நீங்கள் கவனிக்கும் விழிப்பு உருவாக்கம் சிலிண்டரின் கீழ் இருக்கும் போது திரவம் சிலிண்டரைக் கடந்து பாயும் போது ஒரு நல்ல இடத்திற்கு நல்ல தூரத்தில் சிலிண்டருக்கு அடுத்ததாக விழிப்பு அமைப்புகளைப் பார்க்கத் தொடங்குவீர்கள் கொந்தளிப்பான நிலையில் விழித்தெழுதல் உருளையின் முன்னணி விளிம்பை நோக்கி மட்டுமே இருப்பதையும் மேல் மேற்பரப்புக்கு மிக அருகில் இல்லை என்பதையும் நீங்கள் காண்பீர்கள் எனவே இது ஒரு தட்டையான தகடு பெட்டியில் நீங்கள் பார்ப்பதை ஒப்பிடும் போது இது மிகவும் வித்தியாசமான நிகழ்வு ஆகும் அங்கு நீங்கள் லேமினார் நிலைமைகளில் விழித்தெழுவதை நீங்கள் ஒருபோதும் பார்க்க மாட்டீர்கள் அதே நேரத்தில் திரவம் கடந்து செல்லும் போது லேமினார் நிலைமைகளின் கீழ் கூட திரவத்தின் மறுசுழற்சியை நீங்கள் காணலாம் சிலிண்டர் மற்றும் அது வடிவவியலின் காரணமாகும் எனவே ஹைட்ரோடினமிக் நிலை எல்லை அடுக்கு உராய்வு குணகம் போன்றது இங்கே உங்களிடம் இருப்பது இழுவை குணகம் என்று அழைக்கப்படுகிறது எனவே உராய்வு குணகத்திற்கு மிகவும் ஒத்திருக்கிறது முன்னர் வரையறுக்கப்பட்ட இது CD என அழைக்கப்படுகிறது மேலும் இது இழுவை விசையை Af rho V சதுரத்தால் 2 ஆல் வகுக்கப்படுகிறது எனவே Af என்பது சிலிண்டரின் முன் பக்கத்தின் பரப்பளவு ஆகும் எனவே இதுதான் சிலிண்டரின் முன் வளைந்த மேற்பரப்பாக இருக்கும் முன் பகுதி எனவே அதன் அடிப்படையில் இழுவை குணகம் வரையறுக்கப்படுகிறது மற்றும் நான் ரேனால்ட்ஸ் எண்ணின் செயல்பாடாக இழுவை குணகத்தைப் பார்த்தால் ரெனால்ட்ஸ் எண்ணின் செயல்பாடாக எனவே நீங்கள் சிறிது குறைந்து கொண்டிருப்பீர்கள் இது ஒரு குறையும் செயல்பாடு மற்றும் காரணம் மிகவும் எளிது எனவே உங்களுக்கு லேமினார் நிலைமைகள் இருக்கும்போது பிரிப்பு மிகவும் சிறிய கோணத்தில் நிகழ்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மேலும் இழுவை மிக அதிகமாக இருப்பதால் ஒரு கொந்தளிப்பான நிலை ஏனெனில் வேகம் அதிகமாக இருப்பதால் இழுப்பு அவ்வளவு அதிகமாக இல்லை எனவே இழுவை குணகம் மிகவும் சிறியது மேலும் நான் சில எண்களை இங்கே வைக்கலாம் எனவே இது 10 பவர் மைனஸ் 1 இது குறைந்த சதி 10 பவர் 1 சுமார் 10 பவர் 6 மற்றும் இது 0 06 முதல் 60 வரை செல்கிறது எனவே இது இழுவை குணகத்திற்கான சுயவிவரமாகும் எனவே இந்த வகுப்பில் செய்யாத எல்லை அடுக்கு பகுப்பாய்வு செய்யும் போது எனவே எல்லை அடுக்கு பகுப்பாய்வு பரிந்துரைக்கப்பட்டது எல்லை அடுக்கு பகுப்பாய்வு சிலிண்டரின் விட்டத்தின் அடிப்படையில் இப்போது வரையறுக்கப்பட்டுள்ள நசெல்ட் எண் சிலிண்டரின் விட்டத்தின் அடிப்படையில் வரையறுக்கப்பட்ட kf ஆல் h ஆல் d ஆக கொடுக்கப்படுகிறது எனவே அது இப்போது பாதியின் சக்தி மற்றும் பிராண்டல் எண்ணின் சக்திக்கு 1 ஆல் 3 ஆகியவற்றின் சில செயல்பாடு ஆகும் எனவே அது மீண்டும் எல்லை அடுக்கு பகுப்பாய்வு மற்றும் அடிப்படையிலானது எனவே இந்த சிக்கலுக்கு அனுபவ ரீதியான தொடர்புகள் உள்ளன எனவே தெளிவான தத்துவார்த்த கணிப்புகள் எதுவும் இல்லை எனவே ஒருவர் மீண்டும் மீண்டும் பல சோதனைகளைச் செய்வதன் மூலம் கவனிக்கப்பட்ட அனுபவத் தொடர்பை நம்பியிருக்க வேண்டும் எனவே அனுபவத் தொடர்பு மூன்றுக்கு ஒன்று மற்றும் அதனால் C என்பது ரெனால்ட்ஸ் எண் 0 989 என்றால் m 0 33 மற்றும் 4 மற்றும் 40 C க்கு இடையில் 0 911 மற்றும் m 0 385 ஆகும் எனவே அதுதான் நுசெல்ட் எண்ணுக்குக் கிடைக்கும் தொடர்பு மேலும் ஒரு பொதுவான தொடர்பு சர்ச்சில் பெர்ன்ஸ்டீன் என்று அழைக்கப்படுகிறது எனவே சர்ச்சில் பெர்ன்ஸ்டீன் தொடர்பு இது சிலிண்டர்களை கடந்து செல்லும் வெப்பம் மற்றும் வெகுஜன போக்குவரத்து குணகத்தை மதிப்பிடுவதற்கு பயனுள்ளதாக இருக்கும் எனவே இது வழங்கியது எனவே இது சராசரி நஸ்ஸெல்ட் எண்ணை நீங்கள் பெறக்கூடிய சிறந்த சோதனைகளின் அடிப்படையிலான தொடர்பு என்பதை நினைவில் கொள்ளவும் நீங்கள் உள்ளூர் அளவுகளை இனி கண்டுபிடிக்க முடியாது பிளஸ் 0 62 ரீ 3 1 பிளஸ் 0 4 மற்றும் எனவே நீங்கள் எல்லா வகையான தொடர்புகளையும் பார்க்கத் தொடங்குவீர்கள் ஏனெனில் இந்தச் சிக்கல்களில் சிலவற்றிற்கு ஒருவர் பகுப்பாய்வுத் தீர்வுகளைப் பெற முடியாது மற்றும் தோராயமான பகுப்பாய்வுத் தீர்வைக் கூட பெற முடியாது எனவே எண்ணியல் தீர்வு கூட மிகவும் வலிமையற்றதாக மாறும் மேலும் ஒருவர் இந்த வகையான தொடர்புகளை ஏற்படுத்த வேண்டும் மேலும் இந்த வகையான தொடர்புகள் எப்போதும் நல்ல கணிப்பைக் கொடுக்காது என்பதை நினைவில் கொள்ளவும் பிழை ஐந்து முதல் பத்து சதவிகிதம் வரை இருக்கும் என்று நான் கூறுவேன் இது சில சோதனை நிலைமைகளுக்கு சரிபார்க்கப்பட்டது எனவே வெப்பம் மற்றும் வெகுஜன போக்குவரத்து குணகத்தின் கணிப்பதில் எப்போதும் சில பிழைகள் உள்ளன நிச்சயமாக எல்லை அடுக்குகள் ஒரே மாதிரியானவை என்பதை நாம் அறிந்திருப்பதால் அதை எப்போதும் மாற்றலாம் நீங்கள் வெகுஜன போக்குவரத்து குணகம் பெற விரும்பினால் எனவே நீங்கள் நஸ்ஸெல்ட் எண்ணை தொடர்புடைய ஷெர்வுட் எண்ணையும் பிராண்ட்ட்ல் எண்ணை தொடர்புடைய ஷ்மிட் எண்ணையும் மாற்றினால் வெகுஜனப் போக்குவரத்துச் சிக்கலுக்கான தொடர்புகளைப் பெறுவீர்கள் எனவே நஸ்ஸெல்ட் எண்ணை ஷெர்வுட் என்றும் பிராண்ட்ட்ல் எண்ணை ஷ்மிட் எண்ணாகவும் மாற்ற வேண்டுமே தவிர வெகுஜனப் போக்குவரத்திற்காக என்று மாற்றி எழுதுவதில் எந்தப் பயனும் இல்லை